பிராக்சேமிக்ஸ்பற்றிய வரையறை நான்கு ஜோன்கள் முதல் வாரத்தில் இரண்டாவது தொகுப்பில் கலந்து கொள்ளும் அனைவரையும் வரவேற்கிறேன் இப்போது பிராக்சேமிக்ஸ் பற்றி கலந்துரையாட போகிறோம் இதை பற்றிய விளக்கமும் பிராக்சேமிக்ஸ் ன் நான்கு அடிப்படை மண்டலங்களை அறிவோமாக சொல்லிலா பரிமாற்றத்தின் ஒரு அம்சமான பிராக்சிமிட்டி ஒருவருக்கு ஒருவர் அல்லது ஒருவர் ஒரு குழுவில் பேசும் சூழலில் கடைபிடிக்க வேண்டிய இடைவெளி பற்றிய படிப்பாகும் பிராக்சேமிக்ஸ் என்ற சொல் பிராக்சிமிட்டி என்ற சொல்லிலிருந்து தோன்றியதாகும் இதன் அர்த்தம் காலம் இடம் மற்றும் உறவுகள் அருகாமையில் இருப்பதை குறிக்கும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு விதமான இடைவெளியை கடைபிடிக்கிறோம் நாம் கடைபிடிக்கக் கூடிய இந்த இடைவெளியானது நமக்கும் மற்றவருக்கும் இடையே உள்ள உறவின் தன்மையும் நம்முடைய நோக்கம் நம்முடைய உணர்வுகளின் தன்மை ஆகியவற்றையும் வெளிப்படுத்துகிறது இவ்வாறு உறவின் தன்மைக்கு ஏற்ப இடைவெளியை கடைபிடிக்கப்படுகிறது நாம் ஒரு குழுவில் இருக்கும் சமயத்தில் எந்த நபருடன் நெருக்கமாக பழகுகிறோமோ அந்த நபரிடம் நாம் இருப்பது நமக்கு வசதியாக உள்ளது என்பதை வெளிப்படுத்துவோம் அதைப்போல இருவர் பேசும் சூழலில் அந்த நபர் நமது விருப்பத்திற்கு உரியவராக இருந்தாலோ நமக்கு நெருங்கியவர் ஆக இருந்தாலோ நாம் நெருக்கமாக செல்வதை பார்க்க முடியும் இது பிராக்சிமிட்டி பற்றிய மேலோட்டமான புரிதலுக்கான வழியும் அதன் சாராம்சமாகும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள படங்களில் காணப்படக்கூடிய காட்சிகள் பல்வேறு வகையான பிராக்சேமிக்ஸ் கடைபிடிக்கும் காட்சிகளை வெளிப்படுத்துகிறது ஒரே பெஞ்சில் இரு நபர்கள் இருக்கும் புகைப்படத்தை பார்க்கும் போது அவர்களுக்கு இடையே உள்ள இடைவெளி அவர்களிடையே நெருக்கமில்லை என்பதை வெளிப்படுத்துகிறது இந்த மனநிலையானது உடல் மொழியில் மற்ற விதங்களில் வெளிப்படலாம் இந்த புகைப்படங்களில் பிராக்சிமிட்டி மற்றும் நாம் கடைபிடிக்கும் இடைவெளிகள் ஒருவருக்கொருவர் இடையே உள்ள மனப்பாங்கு மற்றும் எண்ணங்களை வெளிப் படுவதைக் காணலாம் அதேபோல இடது பக்கம் கொடுக்கப்பட்ட படத்தில் நெருக்கமான இடைவெளி இருந்தாலும் அது எவ்வாறு ஒருவரை ஒருவர் அச்சுறுத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை அறியலாம் இதில் யார் மற்றவரை தாக்குகிறார் யார் தன்னை தற்காத்துக் கொள்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது அதேபோல வலது பக்க மூலையில் காணப்படும் புகைப்படத்தில் இரு நபர்களுக்கு இடையே உள்ள இடைவெளியை எவ்வாறு இலாவகமாக மற்றும் நேர்த்தியாக கடை பிடிக்கப்பட்டு உள்ளது என்பதை பார்க்கமுடிகிறது ஆனால் கீழே கொடுக்கப்பட்ட மூன்று நபர்கள் பேசிக்கொண்டிருக்கும் புகைப்பட காட்சி இதற்கு முரணாக உள்ளது இதில் இரு நபர்கள் நெருக்கமாக இருக்கிறார்கள் ஆனால் மூன்றாவது நபர் தனித்து விடப்பட்டு உள்ளது அதை அந்த மூன்றாவது நபர் உடைய மற்ற உடல் மொழி மூலம் அறியலாம் பிராக்சேமிக்ஸ் என்ற சொல்லானது மானுடவியல் வல்லுநர் எட்வர்டு டி ஹால் என்பவரால் உருவாக்கப்பட்டதாகும் இவர் இச்சொல்லை 1963 ல் வெளியிட்ட The Hidden Dimension என்று நூலில் பயன்படுத்தியுள்ளார் The Hidden Dimension என்பது யாராலும் பேசப்படாத மறைமுகமான பகுதியாகும் இந்த நூலில் அவருடைய தனிநபர் இடைவெளி சம்பந்தப்பட்ட மூல கோட்பாடுகளை கூறியுள்ளார் அவர் தன்னுடைய ஆராய்ச்சிக்கும் மொழியின் கட்டமைப்பு கோட்பாடுகளுக்கும் உள்ள தொடர்பை கூறுகிறார் தனிநபர் இடைவெளி குறித்து அவர் விளக்கும்போது அதில் கலாச்சார சார்பு இருப்பதை அடையாளம் கண்டுள்ளார் ஒரு கலாச்சாரத்தை பொறுத்தே தனிநபர் இடைவெளி மற்றும் ஒருவருக்கும் மற்றொருவருக்கும் ஆன உறவு அமைவதை கண்டுள்ளார் எட்வர்டு டி ஹால் பொருத்தமட்டில் தனிநபர் இடைவெளி என்பது இடைவெளி எவ்வாறு கட்டமைக்கப்படுகிறது என்பதை அறிய உதவுகிறது நாம் அன்றாடம் கடைபிடிக்க கூடிய ஒருவருக்கொருவர் இடையே உள்ள இடைவெளி மற்றும் நகரத் திட்டம் அமைக்கும்போது வீடுகளுக்கும் கட்டிடங்களுக்கு இடையே கடைபிடிக்கும் இடைவெளியும் பிராக்சேமிக்ஸ் பற்றிய படிப்பில் அடங்கும் வீடுகள் கட்டுவது அதேபோல் வீட்டுக்குள் இடங்களை பயன்படுத்துதல் அலுவலகங்கள் எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும் இன்டீரியர் டெக்கரேஷன் எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும் என்பவற்றை எல்லாம் அதன் துணை கொண்டு அணுகலாம் ஆகையால் வீடுகளிலோ அலுவலகங்களிலோ கட்டடங்களிலும் நகர திட்டமிடலில் இட பயன்பாடு உள்ளது எட்வர்டு டி ஹால் இதனை சிறந்த கலாசார வளர்ச்சிக்கு கருதுகிறார் பிராக்சேமிக்ஸ் என்பதன் கருத்தை புரிந்து கொள்வார் ஒரு ஆலோசனை நாம் அனைவரும் ஒரு கண்ணுக்குப் புலப்படாத ஒரு குமிழிக்குள் நடப்பதாக வைத்துக் கொள்வோம் நாம் நடக்கும் பொழுதோ அல்லது உட்கார்ந்து இருக்கும் போது நாம் நம் உடல் ஆக்கிரமிக்க கூடிய இடத்தை மட்டும் எடுத்துக் கொள்வதில்லை இந்த கண்ணுக்குத் தெரியாத குமிழி அதற்கு உரிய இடத்தையும் ஆக்கிரமிக்கிறது அதனையும் நாம் நம் உடலுடன் சேர்ந்து பகுதியாக கருதலாம் இந்த உண்மையை நாம் கூட்டமாக இருக்கும் இடத்திற்கு செல்லும்போதோ லிப்டை பயன்படுத்தும்போது ரயில் வண்டியில் பிரயாணம் செய்யும் போது ஹோட்டலில் இடம் பிடிக்கும் போது கவனித்துப் பார்த்தால் தெரியும் இப்பொழுது நம்மைச் சுற்றி ஆக்கிரமித்திருக்கும் இந்த கண்ணுக்குத் தெரியாத குமிழி நாம் நடந்து செல்லும் போது நம்மைச் சுற்றி இருக்கிறது நாம் இதற்குள் எவரையும் அனுமதிக்க மாட்டோம் எவரும் இதற்குள் தெரிந்தோ தெரியாமலோ நுழைந்தால் நமக்கு அச்சமாக உள்ளது இந்த இடத்திற்குள் நமக்கு நெருங்கிய நபரை மட்டும் அனுமதிக்க முடியும் அவர் எந்த பாலினத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த கலாச்சார பின்னணி உள்ளவராக இருந்தாலும் சரி அப்படி எவராவது இந்த குமிழிக்குள் நுழைய முற்பட்டால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது தற்காப்புக்கான செயலில் ஈடுபடுவோம் உங்களால் இதை கவனித்திருக்க முடியும் நாம் ஒரு மக்கள் கூட்டம் இருக்கும் இடத்தில் நமக்கு நண்பரோ அல்லது தெரிந்த நபரோ இல்லை என்றால் இந்த கண்ணுக்கு புலப்படாத குமிழி நமக்கு பாதுகாப்பாக இருப்பதை உணர முடியும் உதாரணமாக நாம் லிப்டை பயன்படுத்தும் பொழுது நம்மைச் சுற்றியுள்ள உயிரற்ற பொருட்களை பார்ப்போம் லிப்ட் பட்டனை பார்ப்போம் நகரும் பொழுது தெரியும் ஒவ்வொரு தளத்தையும் பார்ப்போம் நமது கையில் இருக்கும் செல்போனை பார்ப்போம் ஆனால் எவரையும் கண்ணுக்கு கண் பார்க்க மாட்டோம் இவ்வாறு ஒருவரை ஒருவர் பார்ப்பதை தவிர்ப்பது நாம் நம்மைச் சுற்றி இருக்கும் கண்ணுக்குத் தெரியாத அந்த குமிழியை உறுதியாக வைத்திருப்பது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது நாம் ரயிலில் பயணம் செய்யும்போது பஸ்ஸில் பயணம் செய்யும் போது நமக்கு பழக்கம் இல்லாதவர் நம்முடைய மண்டலத்துக்குள் வரும்பொழுது இதையேதான் செய்கிறோம் நாம் இப்போது வெளிப்படுத்தக்கூடிய உடல் மொழி நாம் அந்த நபருடன் நெருக்கமாக இருக்க விரும்பவில்லை என்பதை வெளிப்படுத்தும் எனவே பிராக்சேமிக்ஸ் என்பது ஒருவருக்கொருவர் இடையேயான உறவு தன்மையை பொறுத்து அவர்களுக்கு இடையே ஏற்படுத்தும் இடைவெளியை பற்றியது ஆனால் நாம் கண்ணுக்குத் தெரியாத அந்த குமிழியை உறுதியாக வைத்துக் கொள்ள மூலம் பிராக்சேமிக்ஸ் ஏற்படுகிறது பிராக்சேமிக்ஸ் மேலும் கலாச்சாரத்திற்கு தகுந்தாற்போல மாறுபடும் தனிநபர் இடைவெளியை விவரிக்கின்றது பிராக்சேமிக்ஸ் பற்றிய படிப்பானது நாம் மற்றவர்களிடம் உறவாடும் போது எந்த அளவிற்கு நிதானமாக அல்லது நிதானமின்றி இருக்கிறோம் என்பதை அறிய உதவுகிறது உதாரணமாக இதற்கு முன் குறிப்பிட்டார் போல நாம் மற்ற நபரிடம் நெருங்கி செல்லும்போது நம்முடைய நிதானம் பாதிக்கப்படாமல் இருந்தால் அந்த நபரிடம் நமக்கு இருக்கும் உறவு நெருக்கமானதாக இல்லை என்றால் அவரிடம் நெருங்கும் போது நமக்கு அச்சம் ஏற்படலாம் நம் நிதானம் பாதிக்கப்படலாம் நம் அதிகாரத்தை பயன்படுத்தி கூட மற்றவர்களுடைய சுய மண்டலத்துக்குள் போலீஸ்காரர்கள் செய்வது போல நுழைய முடியும் அதைப்போல ஒருவர் தொலைவில் இருந்து கூட மற்றொருவர் மீது அதிகாரத்தை செலுத்த முடியும் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது எனவே அதிகாரம் மற்றும் அதிகாரம் இன்மை இவற்றுக்கான உறவு பல வழிகளில் வெளிப்படலாம் பிராக்சேமிக்ஸ் உறவின் நெருக்கத்தைப் பொருத்து நான்கு மண்டலங்களாக பிரிக்கப்படுகிறது அவைகள் இன்டிமேட் intimate பர்சனல் சோசியல் பப்ளிக் எனலாம் நான்கு மண்டலங்களும் அதற்கான இடைவெளி அளவுகளும் மேலே குறிப்பிடப்பட்டுள்ளது இன்டிமேட் intimateமண்டலம் 15 சென்டி மீட்டரில் இருந்து 45 சென்டி மீட்டர் வரை தொலைவில் இருக்கும் இதில் நம்முடைய சுய குமிழிக்குள் அந்த நபர் அனுமதிக்கப்படுகிறார் சோசியல்மண்டலம் என்பது 16 சென்டி மீட்டரில் இருந்து 1 2 மீட்டர் வரை உள்ள தொலைவு வரை அடங்கும் பர்சனல் மண்டலம் என்பது 1 2 மீட்டரிலிருந்து 3 6 தூரம் வரை அடங்கும் பப்ளிக் மண்டலம் என்பது இவைகளைத் தாண்டி அமையும் இன்டிமேட் intimateமண்டலம் என்பது நம்மிடமிருந்து 18 இன்ச் தூரம் வரை அடங்கும் இது நாம் மெதுவாக பேசுவதற்கு பயன்படுத்தும் இடைவெளி தூரமாகும் இந்த மண்டலத்திற்குள் நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நெருங்கியவர்கள் மட்டுமே நம்மால் அனுமதிக்கப்படுவர் பர்சனல் மண்டலம் என்பது 18 இன்றிலிருந்து 4 அடிவரை அடங்கும் இது நாம் சாதாரணமாக நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் கலந்துரையாடும் போது தேவைப்படும் தொலைவு இதுதான் நாம் அன்றாடம் பணிபுரியக்கூடிய இடத்தில் தேவைப்படக்கூடிய அளவாகும் சோசியல்மண்டலம் என்பது 4 அடியிலிருந்து இருந்து 1 2 வரை உள்ள தொலைவு வரை அடங்கும் இது சமூக மற்றும் வணிக கலந்துரையாடல் செய்ய எடுத்துக்கொள்ளும் இடைவெளியாகும் இதற்கு அப்பாற்பட்ட பகுதி பப்ளிக்மண்டலம் ஆகும் இது பொதுக்கூட்டங்கள் நடத்தும்போது பேச்சாளர்கள் எடுத்துக்கொள்ளும் இடைவெளியாகும் இந்த மண்டலங்களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ள வரையறை இறுதியானது அன்று இதில் சிறுசிறு மாற்றங்கள் ஏற்படலாம் இந்த இடைவெளியை உத்தேசமாக கடைபிடித்து அதன் நோக்கத்தை நிறைவேற்றுவோம் இன்டிமேட் மண்டலம் என்பது நமக்கு பிறரிடம் மனப்பூர்வமான உறவு இருப்பதை குறிக்கும் இதில் நமக்கும் மற்ற நபருக்கும் உரிய குமிழிகள் கலக்கப்படுகின்றன இந்தப் பகுதிக்குள் அனுமதியின்றி யாராவது நுழைந்தாள் நமக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகின்றது அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எந்த இனத்தினர் ஆக இருந்தாலும் சரி இந்தப் பகுதிக்குள் திடீரென்று நுழையும்போது நமக்கு பதற்றம் ஏற்படுகிறது இதனால் நாம் உடனடியாக பின் நகர்ந்து மீண்டும் உரிய இடைவெளிகளை ஏற்படுத்துகிறோம் விளையாட்டுகளிலும் பாக்ஸிங் மற்றும் குத்துச்சண்டை களிலும் இது ஒரு விதிவிலக்காகும் ஆகையால் இன்டிமேட் மண்டலத்தின் புனிதத்தன்மையை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஏனென்றால் இவ்விடத்தில் மற்றவர்களுடைய ஆக்கிரமிப்பு வெகுவாக இருக்கும் இந்த நெருக்கமான இடைவெளியை பற்றிய கலந்துரையாடலில் நமது குரலும் தொடு உணர்ச்சியும் குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் பெறுகின்றன நமது கலாச்சாரம் தான் நமக்கு நெருக்கமான இடைவெளியை பற்றிய புரிதலையும் மற்றும் எந்த அளவுக்கு அதை மற்றவர்களிடம் நாம் பகிர போகிறோம் என்பதையும் மேலும் யாரிடம் பகிரப் போகிறேன் என்பதை தீர்மானிக்கிறது இந்த குறிப்பிட்டு வீடியோவில் கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்முடைய தனிநபர் இடைவெளியை எவ்வாறு வழிநடத்துகிறது என்பதை பார்க்கலாம் ஒவ்வொருவருக்கும் இந்த இடைவெளி தேவைப்படுகிறது இந்த இடைவெளியானது நமது சுற்றுப்புறத்தையும் சூழ்நிலையும் பொருத்து அமைகிறது இது வேண்டுமென்றே தூக்கி விடும் போது பதற்றத்தை உருவாக்குகிறது ஆகையால் மக்கள் எவ்வாறு ஒருபுறத்தில் மக்கள் கூட்டத்தில் மன அழுத்தத்துடன் மறுபுறத்தில் தனிமை உணர்வுடனும் இருக்கிறார்கள் ராபர்ட்ஸ் சோமர் மக்கள் பிஹேவியர் மெக்கானிசம் பயன்படுத்தி மற்றவர்களிடம் இருக்கும் தொடர்பை அதிகப் படுத்திக் கொள்கிறார்கள் ஆகையால் சுய மண்டலம் என்பது என்ன நன்று அது கண்ணுக்குத் தெரியாத ஒருவருடைய உடலை சுற்றியுள்ள பகுதியாகும் இதற்குள் மற்றவர் நுழைந்தால் அவர்கள் அசௌகரியம் உணர்வர் அதற்குள்மிகவும் நெருக்கமாக வரும் போது ஒரு விதமான பதற்றத்தை உணர்வர் மானுடவியல் வல்லுநர் எட்வர்டு ஹால் பல்வேறு கலாச்சாரங்களில் செய்த தனது ஆராய்ச்சியிலிருந்து பர்சனல் இடைவெளியில் சில மண்டலங்கள் நிலையாக இருப்பதாகக் கூறுகிறார் ஒரு மண்டலம் நெருக்கமான மண்டலம் மற்றவரிடமிருந்து 0 முதல் 18 இன்ச் இடைவெளியை குறைக்கும் சுய மண்டலம் என்பது ஒன்றரை அடி முதல் 4 அடி வரை உள்ள தொலைவு உடையது பொது மண்டலம் என்பது 4 அடிமுதல் 12 அடி வரை உள்ள தூரத்திற்குள்ளடங்கும் இது நாம் விரிவுரை வழங்க அல்லது மேடையில் பேசும் போது எடுத்துக்கொள்ளும் இடைவெளியாகும் இதுவே பர்சனல் இடைவெளியில் மக்கள் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு வகையான மண்டலங்கள் ஆகும் நீங்கள் பொதுமேடையில் பேசுவதாக வைத்துக்கொள்வோம் நான் கொஞ்சம் தொலைவில் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அப்போது நான் உங்களுடைய பொது இடைவெளியில் இருக்கின்றேன் நான் உங்களுடைய பேச்சால் ஈர்க்கப்பட்டு உங்களைப் பாராட்டுவதற்காக உங்களுக்கு அருகாமையில் வருகிறேன் அப்போது உங்களிடம் உரையாடும்போது உங்களுடைய சமூக இடைவெளியில் உள்ளேன் இதனையும் தாண்டி உங்கள் நண்பர்களும் உறவினர்களும் நுழையக்கூடிய சுயமண்டலத்திற்குள் நுழையும் பொழுது நீங்கள் வெளியேற முயல்வீர்கள் ஏனென்றால் அப்போது நான் தழுவிக்கொள்ளும் தொலைவில் உள்ளேன் உங்களை அறியாமலேயே உங்களுடைய நெருங்கிய இடைவெளிக்குள் நுழையும் பொழுது அபாயத்தை உணருகிறீர்கள் இது உங்களை புண் படுத்துவதாக உள்ளது சுய மண்டல கலந்துரையாடல்கள் 8 கோணங்கள் உடையன இதில் குரல் எப்படி இருக்கிறது உடல் உஷ்ணம் பார்வையின் தன்மை நுகர்ச்சி தொடுதல் இன நிலைப்பாடு உடம்பின் நிலைப்பாடு ஆகும் அந்த இடைவெளி நேர்மாறான விஷயங்களுக்கு ஊக்கம் அளிக்கிறதா என்பதை பொறுத்தது உனக்கு எனக்கு மெட்ரோ குவாலிட்டி மியூசியத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு நண்பன் இருப்பது தெரியும் திரை மறைகாட்சி பயணத்தை எவ்வாறு விரும்புகிறீர்கள் உண்மையில் உன்னால் அதை செய்ய முடியும் அதில் ஒன்றும் பிரச்சினை இல்லை இல்லவே இல்லை நாம் எப்பொழுது போகப்போகிறோம் இப்போதே போனால் என்ன நான் ஆயத்தமாக உள்ளேன் நீ உறுதியாக இருக்கிறாயா என்னுடைய கோட்டை எடு சரி நீ என்ன சொல்கிறாய் நான் அப்படி நினைக்கவில்லை மேலும் எனக்கு ஒரு திட்டம் இருக்கிறது ஜெர்ரி என்ன சொல்லுகிறார் என்னை மன்னிக்கவும் நெருங்கி வாருங்கள் நான் முயற்சி செய்து உங்களிடம் சேர்ந்து அவற்றைத் தெரிந்து கொள்ளலாம் முதலில் 2009ல் மேற்கொண்ட படிப்பில் இந்த கண்ணுக்குத் தெரியாத குமிழிகள் மூளையின் ஏமிக்டாலா என்ற ஆழமான பகுதியை சார்ந்து உள்ளதாக அறியப்பட்டுள்ளது இது முரட்டுத்தனம் அச்சம் போன்ற சமுதாய பரிமாற்றங்களை கட்டுப்படுத்துகிறது ஏமிக்டாலா சேதமடையும் போது மக்கள் தங்களுடைய சுய பகுதியை புரிந்து கொள்ள இயலாது நம்முடைய டீன் ஏஜ் சமயத்தில் இந்த கண்ணுக்குத் தெரியாத குமிழிகள் மிகவும் திடமாக இருக்கும் அது கலாச்சாரத்தை வெகுவாக சார்ந்திருக்கும் ஆகையால் அமெரிக்காவில் நகர பகுதிகளில் பேருந்து பயணங்களில் கடைபிடிக்கும் சுய பகுதி ரஷ்யாவில் கிராமப்புறங்களில் கார்களில் கடைபிடிக்கும் சுய பகுதிக்கான அளவிலிருந்து மாறுபட்டு இருக்கும் என்பதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அடுத்த மண்டலம் நமது சுய பகுதியாகும் இது 18 இன்ச்முதல் 48 இன்றுவரை உள்ளது இது நாம் அலுவலகங்களில் பார்ட்டி நடக்கும் பொழுது அல்லது சமுதாயம் கூட்டங்களில் கடைபிடிக்கக் கூடிய தொலைவு ஆகும் இது ஒரு பக்பர் போல செயல்பட்டு ஒவ்வொருவருடைய சுய குமிழிகள் பாதிப்பு அடையவிடாமல் பார்த்துக் கொள்கிறது நமக்கு நன்கு பழகியவரிடம் கலந்துரையாடும் போது இந்த பகுதியை விரிவு செய்தோ அல்லது சுருக்கம் செய்தோம் நமக்கு நெருங்கியவர் என்பதற்கான சிக்னலை வெளிப்படுத்துகிறது நாம் மற்றவரிடம் வெளிப்படுத்தக்கூடிய எண்ணங்களை இந்தப் பகுதியை விரிவுபடுத்திய அல்லது சுருக்கி எந்தவிதமான உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்ளலாம் இந்த புகைப்படத்தை மீண்டும் பார்த்தால் இரண்டு நபர்கள் இந்தக் குழுவின் நெருக்கமாக இருப்பதை பார்க்கலாம் மற்றொருபுறம் மூன்றாவது நபர் சற்று விலகி இருப்பதையும் கவனிக்கலாம் இதிலிருந்து அந்த இரு நபர்களும் ஒருவரை ஒருவர் நன்கு உறவாடிக் கொள்வது உணர முடிகிறது மூன்றாவது நபருக்கு அவர்களிடம் எளிதாக உறவு கொள்ள முடியவில்லை என்பதும் தெரிகிறது முழுமையான அர்த்தத்தை தெரிந்து கொள்ள நாம் அது நடைபெறும் இடத்தையும் அறிய வேண்டும் அது பிராக்சேமிக்ஸ் தொடர்புடைய சிக்னல் மூலம் தெளிவாக உணர முடியும் ஒருவருடைய நெருக்கமான சுய பகுதியில் சுய பகுதி ஒருவரோடொருவர் கை நீட்டும் அளவிற்குள் இருக்கும் இதன் எல்கை கொஞ்சம் தள்ளி இருக்கும் மக்கள் கையை நீட்டும் போது அவர்கள் ஒருவேளை மற்றவரை தொட நேரலாம் அது haptics படிப்பிற்கு பயன்படும் அதை நாம் பிறகு பார்க்கலாம் இது ஒருவர் விருப்பப்படும் தலைப்பில் கலந்துரையாடல் செய்யும்போது கடைபிடிக்க கூடிய இடைவெளியாகும் இந்த வீடியோ காட்சி மூலமாக சுய பகுதி பற்றிய கருத்து தெளிவாகிறது பொது இடங்களில் சுய பகுதிக்கான இடத்தைப் பற்றிய விதிமுறைகளில் வல்லுநர்கள் ஒருவருக்கு ஒருவர் இடையே 2 அடி அல்லது 24 இன்ச் இடைவெளியை கடைபிடிக்க சொல்கிறார்கள் ஆம் நன்று இதுதான் உனக்கு வழக்கமானது அது எனக்குப் பிடிக்கவில்லை மக்கள் மிகவும் நெருக்கமாக இருப்பது மிகவும் நெருக்கமாக செல்லும் போது ஒரு ஜோடி போல தெரிகிறது அது அவ்வளவு நெருக்கமா இது அவ்வளவு நெருக்கமா அது போதுமான அளவு நெருக்கம் இப்பொழுது எழுதப்படாத லிப்ட் சட்டங்கள் நம்மில் பெரும்பாலானோருக்கு தெரிந்தது மக்கள் கூட்டம் குறைவான பகுதியில் கண்டு அங்கு நேராக பார்வையை வைத்துக் கொண்டு வாயை மூடிக்கொள்ள வேண்டும் ஆனால் நீங்கள் அந்தச் சட்டத்தை மீறினால் என்ன நடக்கும் இந்த லிஸ்டில் உள்ள கேமராவை எடுத்து பார்த்தோம் நிறைய அறைகள் இருந்தாலும் எனக்கு வசதியாக செல்ல முடியவில்லை மற்றவர்களும் விலகி விடுகிறார்கள் இந்த நபர் குதித்து விடுகிறார் ஆனால் பெரும்பாலானோர் தரையில் ஊன்றி இருக்கிறார்கள் இந்த பெண்ணிற்கு மிக நெருக்கமாக சென்று விட்டேன் ஆனால் அவள் பின்வாங்கவில்லை அவள் லிட்டில் அழுத்திப் பிடித்துக் கொண்டு அமைதியாக இருக்கிறார் ஆனால் அவள் ஏதோ ஒரு வித்தியாசத்தையும் உணர்கிறாள் எனக்கு ஒரு சமயத்தில் உன்னை தள்ளிவிட வேண்டும் அல்லது தீ விடவேண்டும் வேண்டும் அல்லது பிடுங்க வேண்டும் என்றெல்லாம் தோன்றியது நல்ல வேலை நீ அதைச் செய்யவில்லை எனக்கு அதிர்ஷ்டம் தான் அந்த லிப்ட் 30 வினாடிகள் எடுத்துக்கொண்டது அடுத்தபடியாக பேருந்துகளில் நாம் மற்றவர்களிடம் இருந்து விலகி இருக்கும் பகுதியை தேடுவோம் நான் ஏறும் பொழுது நிறைய இருக்கைகள் இருப்பதாக நினைத்து ஏறுவோம் ஆனால் அங்கு மக்களின் பொறுமையை சோதிக்கும் வகையில் இருக்கும் நான் இங்கு அமரலாமா எங்கு இங்கா ஏன் இங்கே என்னை மன்னிக்கவும் ஏன் அங்கு அமரக்கூடாது அந்தப் பெண் தனக்கு முன்னால் காலியாகக் கிடக்கும் இருக்கையை அன்போடு காட்டுகிறார் ஆனால் இந்த நபர் நான் அவரருகில் அமர்வதற்கு ஆட்சேபனை எதுவும் தெரிவிக்கவில்லை இருந்தாலும் அவர் அடுத்த ஸ்டாப்பில் இறங்கி விட்டார் ஆகையால் சுய பகுதி பற்றி உங்களுடைய பரிந்துரை என்ன மன்னிக்க வேண்டும் பெண்ணே பெரும்பாலும் நான் சந்தித்த ஒவ்வொருவரும் நம்மை நெருங்கி பழகுபவர்கள் இடத்தில் அனுசரித்துப் போவதன் அவசியத்தை ஏற்றுக்கொண்டார் போல தோன்றியது உனக்கு ஒரு நபரிடம் மிகவும் நெருக்கமாக போவது பற்றி தெரியாது ஒரு அடி பின் வைப்பது ஏற்றது இடைவெளி கடைபிடிக்க வேண்டும் ஆனால் நம்முடைய அறிவியல் ரீதியாக இல்லாமல் சமுதாயத்தில் செய்யப்பட்ட சோதனைகள் சில விஷயங்களை வெளிப்படுத்துகின்றன சிறு பகுதி மற்றும் லிப்டில் இருக்கும் பொழுது மக்கள் தங்களுடைய சுய பகுதியை பாதுகாப்பதில் மிகவும் கவனமாக இருப்பர் ஆனால் பரந்தவெளி பகுதிகளில் பூங்கா போன்ற இடங்களில் மக்கள் இதைப் பற்றி கவனிப்பதில்லை அவர்கள் எடுத்த உடன் பேச ஆரம்பித்து விடுவார்கள் எப்படி இருக்கிறாய் Because sometimes it is worth giving up a little personal space for pleasant company ஏனென்றால் சில சமயங்களில் தனிநபர் பகுதிக்கு இடம் கொடுப்பது நன்றாக இருக்கும் மூன்றாவது பகுதி சமூக மண்டலம் ஆகும் இது 4 முதல் 12 அடி அளவிற்கு உட்பட்டது நமக்கு மிகவும் அறிமுகம் இல்லாத நபரைநாம் சந்திக்க விரும்பாத நபரை அல்லது அன்னியர்களை இந்த இடைவெளிக்கு அப்பால் வைத்திருப்போம் இதில் முக வெளிப்பாடுகள் தெளிவாக பார்க்க முடியாத நிலையில் உள்ளதால் கினேசிக்ஸ் எனப்படும் உடல் மொழியின் இயக்கத்தை முக்கியமாக கவனிக்க வேண்டும் இதில் தொடுதல் மூலமான பரிமாற்றமும் இருக்க முடியாது ஆகையால் அலுவலகங்களில் செயல்பாட்டுக்கு ஏற்றவாறு இட பகிர்வு செய்யப்பட்டிருக்கும் பில்டெஸ்க் மற்றும் ரிசப்ஷன் கவுண்டர்களில் இந்தவிதமான சமூக இடைவெளி கடைபிடிக்க பட்டிருக்கும் எங்கெல்லாம் கினேசிக்ஸ் அம்சங்கள் தேவைப்படுகிறது அங்கெல்லாம் உரத்த குரலில் பேச வேண்டியது இருக்கும் மற்ற நபர் நம்மிடம் கடுமையாக நடந்து கொள்ளவில்லை என்றால் நம்மால் அமைதியாக பணியாற்றவும் முடியும் நான்காவது மண்டலம் என்பது பொது மண்டலமாகும் இது சுமார் 12 அடி வரை அடங்கும் நாம் குரு குழுவினரிடம் பேசும்பொழுது தேவைப்படக்கூடிய இடஅளவாகும் மேலே குறிப்பிட்ட மண்டலங்களில் தனி நபருடைய அடையாளம் முக்கியமானது பொது மண்டலத்தில் பார்வையாளர்களின் அடையாளம் நமக்கு முக்கியம் வாய்ந்ததாக இல்லை இந்தச் சூழலில் பேசுபவர் உடைய அடையாளமே முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இதில் பார்வையாளர்கள் மற்ற செய்திப் பரிமாற்றத்தில் உள்ளது போல எந்தவிதமான பங்கேற்கும் ஏற்கவில்லை இங்கு நாம் இயல்பாக முறையான நடையை பின்பற்றுகிறோம் இங்கு சரியான வார்த்தைகளை தேர்வு செய்து ஒரு கருத்தை சொல்ல வேண்டிய அவசியம் உள்ளது நாம் பேசும் முறையில் நமது உடல் மொழியிலும் இயல்பாக முறையான இடைவெளியை கடைபிடிக்கிறோம் ஆகையால் நமது குரலில் செய்கைகளில் மற்றும் உடலின் நிலைப்பாடுகளில் அதிக வெளிப்பாடு தோன்றும் அது நாம் நெருக்கமான மண்டலத்தில் செயல்படும் தன்மையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு காணப்படும் இதில் பாதுகாப்பு நோக்கத்திற்கு இயல்பாக தூரமான பகுதியும் முக்கியமான தாகும் ஆகையால் பிராக்சேமிக்ஸ் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் மற்றும் தொழில் சார் செயல்பாட்டுக்காக குறிப்பாக உணர்த்த வருவது என்ன தனி நபருடைய பகுதி மிகவும் உன்னதமானது ஆகும் நாம் மக்கள் கூட்டத்திற்குள் செல்லும்போது இதற்கு தொந்தரவு ஏற்படுவதனால் நம்முடைய உடல் மொழியில் ஆழ்மன ரீதியாக பல வெளிப்பாடுகள் இருக்கும் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் அப்படி ஒரு சூழலுக்குள் நம்மைக் உட்படுத்தும் பொழுது நாம் ஒருவரை ஒருவர் பார்ப்பதில்லை நம்முடைய முகத்தை இறுக்கமாக வைத்துக் கொள்கிறோம் நம்முடைய உடலையும் இறுக்கமாக வைத்துக் கொள்கிறோம் அதே சமயத்தில் நாமும் மற்றவர்களுடைய சுய பகுதிக்குள் நுழையும் போது நம்மை மற்றவர்கள் அருவருப்பாக பார்ப்பார்கள் மேலும் முரட்டு நபர் என நினைப்பார்கள் ஆகையால் இந்த வகையான ஆக்கிரமிப்பு செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது பிராக்சேமிக்ஸ் உணர்த்துவது எல்லாம் இடைவெளியை அமைத்துக் கொள்வது பற்றியது மேலும் இது குறித்த விளக்கத்தை நாம் அடுத்த கலந்துரையாடலில் பார்க்கலாம் உணவு விடுதிகளில் இந்த இடைவெளியானது கலை ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது அலுவலகங்களிலும் கூட இதைப் பார்க்கலாம் இடைவெளிகள் பகிர்ந்து கொள்ளப் பட்டாலும் செயற்கையாகவே அங்கு எல்லைகள் அமைக்கப் பட்டிருப்பதை காணலாம் இடைவெளி பகுதிகள் பலரால் பகிர்ந்து கொள்ளப்படும் இடங்களில்கூட ஒவ்வொருவருடைய எல்லைகளும் குறிக்கப்பட்டிருக்கும் ஆகையால் அவர்களுடைய சுய மண்டலத்தில் அவர்களின் நெருங்கிய குமிழி மற்றவர்களால் தொந்தரவு செய்யப்படவில்லை என்பது தெரிகிறது ஆகையால் சுய மண்டலத்தில் நமக்கு உரிய இடத்தை சிறிய பொருட்களையோ ஊடுருவல் தன்மையுள்ள பொருட்களையோ தடையாக பயன்படுத்தி நம்முடைய சுயமண்டலம் பாதுகாக்கப்படுகிறது இதை நாம் முற்றிலும் உணர்ந்த நிலையிலோ அல்லது ஆழ்மனத்தின் செயல்பாடாக நம்முடைய சுய மண்டலத்தை நமக்கு உரியது என்றும் இதனை யாரும் தொந்தரவு செய்து விடக்கூடாது என்ற செய்தியை வெளிப்படுத்தலாம் இதன் எல்கை ஆனது மேஜை மீது வைக்கப்படும் அழகிய பொருட்களின் மூலமாக உதாரணமாக மக்கள் சுவர்களை அழகு படுத்துவதன் மூலமாக தங்களுடைய பகுதி என்பதை வெளிப்படுத்துவர் நம்முடைய அடுத்த தொகுதியில் இதனை உணர்த்த வரும் பொருளை விரிவாக பார்க்கலாம் நாம் அந்த வீடியோவை பார்த்தோமானால் அந்த முகம் எதனை வெளிப்படுத்த விரும்புகிறது என்பது தெளிவாகும் பிரயாணம் செய்யும்போது பழக்கமில்லாத சக பயணிகளின் தோள்பட்டையில் சாய்ந்து உறங்குவது ஏற்றுக் கொள்ளப்பட்ட விஷயம் நியூயார்க்கை பொறுத்தமட்டில் அது முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும் பிரான்ஸை பொருத்தமட்டில் அது ஒரு கூட்டமாக வாழும் சமுதாயம் ஆகும் மேலும் இங்கு மக்கள் நெருக்கமாக பழகுவர் ஊடுருவுதல் பொருத்தமட்டில் ஜெர்மானியர்கள் மிகவும் கண்டிப்பாக இருப்பர் அமெரிக்கர்கள் கால் பகுதி உடுருவினாள் மட்டுமே அதை ஊடுருவல் ஆக நினைப்பர் தலைப்பகுதியும் அல்லது உடலின் மற்ற பகுதிகள் ஊடுருவுவதை பெரிதுபடுத்துவதில்லை ஜெர்மானியர்கள் இந்த மாதிரியான நடவடிக்கைகளைப் ஆபத்தானதாக நினைப்பர் ஜெர்மானியர்கள் பொதுவாக திறந்து வைத்துள்ள கதவு மற்றவர்கள் ஊடுருவ வழிவகுப்பதாக கருதினர் ஆனால் அமெரிக்கர்கள் பூட்டப்பட்ட கதவு புறக்கணிக்கப்படுவதாக கருதுவர் இப்பொழுது மேற்கத்திய நாடுகளுக்கு உள்ளேயே வேறுபாடு இருப்பதை காண முடிகிறது ஆகையால் மத்திய கிழக்கு நாடுகளில் காணப்படும் வேறுபாடுகள் ஆச்சரியப்படுவதற்கில்லை மத்திய கிழக்கு நாடுகளில் பொது இடைவெளி ஆனது கூட்டம் மிகுந்ததாக உள்ளது மத்திய கிழக்கு நாடுகளை விட நெருக்கமாக பழகுவது மற்றும் பொது இடைவெளிகள் கடைபிடித்தால் மிகவும் பரவலாக பின்பற்றப்படுகிறது பொது இடங்களில் இருந்தாலும் அமெரிக்கர்கள் தங்களுடைய தனி நபர் உரிமையை பாதுகாப்பதற்காக இடைவெளியை கடைபிடிக்கிறார்கள் இன்னுமும் மத்திய கிழக்கு நாடுகளில் public areas தெளிவு படுத்தப்பட்டுள்ளது மேலும் அந்த நபர் தனக்குரிய தனி மண்டலத்தை கேட்க முடியாது நம்முடைய இந்த தனிநபர் இடைவெளியும் உடல் மொழியின் மற்ற பகுதிகளைப் போல நம்முடைய ஆழ் மனதின் கட்டுப்பாட்டில் உள்ளது என்பதை நம்முடைய தொழில்சார் பரிமாற்றங்களில் இருந்து தெரிந்து கொள்ளலாம் கூச்ச சுபாவம் உள்ளவர்கள் அதிக இடைவெளியை கடைபிடிப்பதும் வெளிப்படையாக இருப்பவர்களை இடைவெளியை குறைப்பதில் காட்டும் நாட்டத்தையும் நம்மால் பார்க்க முடிகிறது ஆனால் தன்னை சுற்றி அதிக இடைவெளியை ஏற்படுத்தக்கூடிய ஆசை எதிர்மறையான ஆசை என்று கூறமுடியாது தனிநபர் இடைவெளி ஒரு நோக்கத்துடன் அதிகாரத்தை வெளிப்படுத்துவோ எந்த வகையான உறவு இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தவோ பயன்படுத்தப்படுகிறது சுய மண்டலம் எந்த கலாச்சாரத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் புனிதமானது இதில் மற்றவர்கள் ஆதிக்கம் செலுத்தும் போது அதன் தன்மையை இழக்கிறது கொடுமைக்காரர்கள் உடைய மிரட்டல்கள் மற்றும் சட்டரீதியான மிரட்டல்களும் ஒருவருடைய சுய மண்டலத்தை ஆக்கிரமிப்பு செய்யும் இதைப்போலவே சேல்ஸ் இல் உள்ளவர்கள் இந்த இடைவெளியை சரியாக கடைபிடிப்பர் என்பது உண்மையே உங்களுடைய சுய மண்டலத்திற்குள் அவர்கள் நுழைவதில்லை ஆனால் அவர்கள் நடந்து கொள்ளும் விதம் நம்மை பொருள் வாங்குவதில் ஈடுபடச் செய்யும் சேல்ஸ் மேனின் இந்த மாதிரியான நடத்தையை கினி சிக்ஸ் என்ற பகுதியில் விரிவாக பார்ப்போம் ஆகையால் இன்று நாம் பிராக்சேமிக்ஸ்ன் அடிப்படை 4 மண்டலங்கள் மற்றும் குறிப்பாக அவைகள் எதைக் குறிக்கின்றன மேலும் அது நமக்கும் எந்த அளவுக்கு விலைமதிப்பற்றதாக உள்ளது என்பதை கலந்துரையாடல் செய்தோம் நம்முடைய அடுத்த கலந்துரையாடலுக்கு கலாச்சாரத்தின் மற்ற அம்சங்களான நெருக்கமாக பழகும் கலாச்சாரம் இடைவெளி விட்டு பழகக்கூடிய கலாச்சாரம் இன்னும் பிராக்சேமிக்ஸ் புரிதலை ஏற்படுத்தக்கூடிய தொடர்புடைய கலாச்சார அம்சங்களை பார்ப்போமாக